எனவே இதுவரை நாம் பல்வேறு மைக்ரோவேவ் சாதனங்கள் மற்றும் ஸ்பையிரல்கள் ஆகியவற்றைப் படித்திருக்கிறோம் இது பவர் டிவைடர்கள் கப்ளர்கள் பில்ட்டர்கள் அல்லது செயலில் உள்ள ஸ்பையிரல்கள் போன்ற செயலற்ற சர்க்யூட்டாக இருக்கலாம் ஆஸிலேட்டர்கள் இன்டகிரேட்டர்கள் மிக்சர்கள் மற்றும் பல இந்த விரிவுரையில் ஒரு முழு மைக்ரோவேவ் அமைப்பை உருவாக்க ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டைப் பொறுத்து இந்த வெவ்வேறு பாஸ்ஸிவ் மற்றும் ஆக்ட்டிவ் உள்ள சர்க்யூட்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதைப் படிக்கப் போகிறோம் ஆரம்பிக்கலாம் எனவே நாங்கள் 4 வெவ்வேறு மைக்ரோவேவ் சிஸ்டங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் முதலாவது ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இரண்டாவது நெட்வொர்க் அனலைசர் மூன்றாவது மொபைல் போன் ஜாம்மர் அல்லது சைலன்சர் மற்றும் நான்காவது ஒரு தரையில் பெணட்ரேடிங் ரேடார் இது ஜிபிஆர் ஆகும் முதல் ஒரு ஸ்பெக்ட்ரம் அனலைசருடன் தொடங்குவோம் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் என்பது சிக்னல் ஃபிரிக்குவன்ஸி மெசர்மன்ட்கள் பவர் மெசர்மன்ட்கள் பேஸ் நாய்ஸ் மெசர்மன்ட்கள் போன்ற சிக்னல் மெசர்மன்ட்களுக்குப் பயன்படுத்தப்படும் ஒரு சோதனை கருவியாகும் ஹார்மோனிக் சிதைவுகள் மற்றும் இன்டர் மாடுலேஷன் சிதைவுகள் அல்லது ஐஎம்டி போன்ற வெவ்வேறு சிதைவுகளை அளவிடவும் இது பயன்படுத்தப்படுகிறது ஸ்பெக்ட்ரம் அனலைசர் பொதுவாக இது போல் தெரிகிறது எனவே உங்களிடம் ஒரு டிஸ்ப்ளை எம்பெட்டெட் செய்யப்பட்டுள்ளது மற்றும் பல்வேறு பராமீட்டர்களை உள்ளிட்டு அனலைசர் செய்ய உங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அடிப்படையில் பின்வருமாறு செயல்படுகிறது எனவே ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்புட் சிக்னலில் உள்ள பல்வேறு ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களைக் காட்ட வேண்டும் அவற்றின் பவர் நிலைகளுடன் Y ஆக்ஸிஸ்லில் காட்டப்படும் ஸ்பெக்ட்ரம் அனலைசர்க்கு எக்ஸ் அச்சு அதிர்வெண்ணைக் கொண்டுள்ளது அதேசமயம் Y ஆக்ஸிஸ் பவர் நிலைகளை பொதுவாக dBm இல் காட்டுகிறது ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் உள்ளே பார்ப்போம் எனவே ஸ்பெக்ட்ரம் அனலைசர்களை செயல்படுத்த பல்வேறு ஆர்கிடெக்ச்சர்கள் உள்ளன மேலும் சூப்பர் ஹீட்டோரோடைன் ஆர்கிடெக்ச்சர் மிகவும் பரவலாகப் பயன்படுத்தப்படும் ஆர்கிடெக்ச்சர் இது எளிமைப்படுத்தப்பட்ட ப்ளாக் டையக்ராம் எனவே சூப்பர் ஹீட்டோரோடைன் டவுன் கன்வெர்ஷன் பிரின்சிபல் பற்றி எங்களுக்குத் தெரியும் இன்புட் சிக்னல் மிக்சர் மற்றும் லோக்கல் ஆஸிலேட்டர் இன்புட்டைப் பயன்படுத்தி ஐ எப் ஆக மாற்றப்படுகிறது லோக்கல் ஆஸிலேட்டர் ஒரு வி ஓ மற்றும் குறிப்பு ஆஸிலேட்டரைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது ஓ ஒரு ஸ்வீப் ஜெனரேட்டரைப் பயன்படுத்தி நிர்வகிக்கப்படுகிறது இதன் பொருள் லோக்கல் ஆஸிலேட்டர் ஃபிரிக்குவன்ஸி செயல்பாட்டில் குறைந்த மதிப்பிலிருந்து அதிக மதிப்புக்கு மாறுகிறது மிக்சர் அவுட்புட்டில் கிடைக்கும் ஐ எப் சிக்னல் ஐ எப் அம்பிளிபையர் மற்றும் ஐ எப் பில்டர் பயன்படுத்தி செயலாக்கப்படுகிறது மேலும் இன்புட் சிக்னல் ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களுக்கு ஒத்த இந்த ஐ எப் சிக்னல்லின் பவர் நிலை ஆர் எப் கண்டறிதல் மற்றும் லாக் அம்பிளிபையரை பயன்படுத்தி கண்டறியப்படுகிறது சிக்னல் மேலும் வீடியோ பில்டர்களைப் பயன்படுத்தி செயலாக்கப்படுகிறது மற்றும் காட்சியின் Y ஆக்ஸிஸ்க்கு வழங்கப்படுகிறது ஃபிரிக்குவன்ஸியுடன் ஒத்திருக்கும் காட்சியின் எக்ஸ் ஆக்ஸிஸ் ஸ்வீப் ஜெனரேட்டர் ஓவுட்புட்டால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே ஸ்வீப் ஜெனரேட்டர் ஒரு சாடூத் வோல்ட்டேஜ் வெவ்பார்ம்களை உருவாக்குகிறது இது மிக்சியின் இன்புட்டில் லோ ஃபிரிக்குவன்ஸி குறைந்த மதிப்பிலிருந்து அதிக மதிப்புக்குத் துடைக்கிறது மேலும் அந்த ரேன்ச்லிருந்து இன்புட் சிக்னலில் பல்வேறு ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்கள் காட்சிக்கு காட்டப்படும் மிக உயர்ந்த நிலை இன்புட் சிக்னலிருந்து மீதமுள்ள சர்குய்ட் காம்போனென்ட்களின் சேதத்தைத் தடுக்க இன்புட் அட்டென்யூட்டர் முக்கியமானது இது பொதுவாக வேறியபிள் அட்டென்யூட்டரைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது நாங்கள் நிச்சயமாக விவாதித்த டெக்னீக் இவை ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் சில முக்கியமான குறிப்புகள் எங்களிடம் ஃபிரிக்குவன்ஸி ரேன்ச் உள்ளது இது ஒன்றுமில்லை ஆனால் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வேலை செய்யக்கூடிய அனலைசர் ரேன்ச் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் காட்சியில் காட்டக்கூடிய மிக உயர்ந்த சிக்னலுக்கு இடையிலான வேறுபாடு என டைனமிக் ரேன்ச் வரையறுக்கப்படுகிறது மேலும் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் காட்சியில் கண்டறியப்பட்டு காண்பிக்கப்படக்கூடிய குறைந்தபட்ச சிக்னல் ஆகும் சென்சிட்டிவிட்டி என்பது கண்டறியக்கூடிய குறைந்தபட்ச சிக்னல் ஆகும் மற்றும் ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் நாய்ஸ் ப்ளோரால் நிர்வகிக்கப்படுகிறது இது ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் பல்வேறு காம்போனென்ட்களில் உள்ள சத்தம் காரணமாக எழுகிறது ஆர் பி டபுள்யு என சுருக்கமாக அழைக்கப்படும் ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் தீர்மான பேண்ட்விட்த் இது சிக்னலில் 2 நெருக்கமான இடைவெளி ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட்களுக்கு இடையில் வேறுபடுவதற்கான ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் திறனைக் கூறுகிறது மேலும் ஃபிரிக்குவன்ஸி அக்குரஸி மற்றும் ஆம்ப்ளிடுட் அக்குரஸி ஆகியவற்றைக் கொண்ட அக்குரஸி விவரக்குறிப்புகள் உள்ளன அவை முழு அமைப்பின் அக்குரஸியையும் அளவிடுகின்றன ரெப்பிரேஷ் ரேட் சாடூத் வோல்ட்டேஜ் வெவ்பார்ம்மின் ஃபிரிக்குவன்ஸியால் நிர்வகிக்கப்படுகிறது இது ஸ்வீப் ஜெனரேட்டரால் உருவாக்கப்படுகிறது டி பம்பாயில் செயல்படுத்தப்பட்ட ஒரு நடைமுறை ஸ்பெக்ட்ரம் அனலைசரின் அமைப்பைப் பார்ப்போம் எனவே இது ஒரு குறுகிய பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இது 800 முதல் 1000 மெகா ஹெர்ட்ஸ் வரையிலான ஃபிரிக்குவன்ஸி ரேன்ச்சில் வேலை செய்கிறது எனவே கணினி ஒரு மைக்ரோகண்ட்ரோலர் பகுதியைக் கொண்டுள்ளது பயன்படுத்தப்படும் மைக்ரோகண்ட்ரோலர் பிஐசி18எப்4550 ஆகும் மைக்ரோகண்ட்ரோலர் பிரிவு ஒரு வோல்ட்டேஜை உருவாக்குகிறது ஓ வி ஓ அல்லது பி எல் அல்லது ஃபிரிக்குவன்ஸி சின்தசைசரை நிர்வகிக்கும் சாடூத் வெவ்பார்ம் எடிஎப்4350 ஐசி ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது விசிஓ அவுட்புட் மிக்ஸ்யின் லோ இன்புட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மிக்ஸ்ர் அதிகபட்ச செமிகண்டக்டர்களிலிருந்து எம்எஎக்ஸ்2680 ஐசி ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது இந்த மிக்ஸ்ர் மற்றும் லோ சிக்னலைப் பயன்படுத்தி இன்புட் சிக்னல் கீழே மாற்றப்படுகிறது கப்ல்ட்டு லைன் மைக்ரோஸ்ட்ரிப் பில்டரைப் பயன்படுத்தி ஒரு இஎப் பில்டர் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஐஎப் ஆம்ப்ளிடியுட் அல்லது ஐஎப் பவர் நிலை ஆர்எப் கண்டறிதலைப் பயன்படுத்தி கண்டறியப்படுகிறது இது எம்எஎக்ஸ்2015 ஐசி ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் படித்த பல சந்தையில் கிடைக்கக்கூடிய ஐ க்கள் மற்றும் மைக்ரோஸ்டிரிப் டெக்கனிக் களைப் பயன்படுத்தி தேவையின் அடிப்படையில் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து வெவ்வேறு காம்போனென்ட்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன வோல்ட்டேஜ் அவுட்புட்டான RF கண்டறிதல் அவுட்புட் மைக்ரோகண்ட்ரோலர் யூனிட்க்கு மீண்டும் வழங்கப்படுகிறது மைக்ரோகண்ட்ரோலர் சாடூத் வெவ்பார்ம் தகவல்களையும் கண்டறியப்பட்ட சிக்னல் மட்டத்தையும் ஒரு பிசி அல்லது பிசியில் இயங்கும் ஒரு சாப்ட்வேர்களுக்கு அனுப்புகிறது அங்கு அது எக்ஸ் ஆக்ஸிஸ் மற்றும் ஒய் ஆக்ஸிஸ் காட்டப்படும் ஃபிரிக்குவன்ஸி எக்ஸ் ஆக்ஸிஸ் யில் காட்டப்படும் மற்றும் அம்பிலிட்டுட் நிலை Y ஆக்ஸிஸ் காட்டப்படும் எனவே இந்த அமைப்புக்கு அதன் சொந்த காட்சி இல்லை இது கிடைக்கக்கூடிய எந்தவொரு கணினியின் காட்சியையும் பயன்படுத்துகிறது இது தனிப்பட்ட கணினி மற்றும் அந்த கணினியில் இயங்க ஒரு சாப்ட்வேர் தேவைப்படுகிறது எனவே இந்த குறுகிய பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அனலைசர்ரின் முடிவுகள் இவை இந்த லேப்டாப்பில் இயங்கும் ஒரு சாப்ட்வேர்களை நாங்கள் ஒரு லேப்டாப்பை பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே முழு சர்குட்டும் ஒரு சிறிய பெட்டியில் நிரம்பியுள்ளது இது உங்கள் ஸ்பெக்ட்ரம் அனலைசர் இது கணினியின் யூ பி மூலம் இயக்கப்படுகிறது எனவே இது மிகவும் கச்சிதமானது மற்றும் சிறியது இந்த கணினியில் இயங்கும் சாப்ட்வேர்களுக்கு யூ பி மூலம் வெளியீடு மீண்டும் வழங்கப்படுகிறது சாப்ட்வேர் டேட்டாவை செயலாக்குகிறது மற்றும் ஒரு ஜி யு ஐ இல் காண்பிக்கும் ஜி யு ஐ இது போல் தெரிகிறது எனவே தொடக்க மற்றும் இறுதி ஃபிரிக்குவன்ஸி நுழைய உங்களுக்கு வேறுபட்ட விருப்பங்கள் உள்ளன உங்களிடம் சில எரர் கன்சோல் பிழை console உள்ளது உங்களுக்கும் ஒரு மானிட்டர் உள்ளது மேலும் இது எக்ஸ் ஆக்ஸிஸ் ஃபிரிக்குவன்ஸி மற்றும் Y ஆக்ஸிஸ் பவர் லெவலைக் கொண்டிருக்கும் முக்கிய வரைபடமாகும் எங்களிடம் மார்க்கர் செயல்பாடும் உள்ளது எனவே மார்க்கர் மதிப்புகள் இங்கே காட்டப்படும் எனவே இதன் விளைவாக ஸிஸ்டத்தின் டைனமிக் ரேன்ச் சுமார் 23 டி பியாக இருக்கும் ரெசொலூஷன் பேண்ட்விட்த் 9 69 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் இது ஐ எப் பில்டர் பேண்ட் விட்த்க்கு சமம் மேலும் ஃபிரிக்குவன்ஸி பிழை மிகவும் குறைவாக உள்ளது இது பிளஸ் கழித்தல் 0 025 சதவிகிதம் மேலும் ஒரு செயல்பாட்டு ஸ்பெக்ட்ரம் அனலைசரைக் கொண்டிருக்க குறைந்தபட்சம் ஃபிரிக்குவன்ஸிலாவது மிகவும் துல்லியமான அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நகரும் போது நமக்கு நெட்ஒர்க் அனலைசர் அமைப்பு உள்ளது எனவே இது நெட்வொர்க் மெஷர்மென்ட்களுக்குப் பயன்படுத்தப்படும் ஒரு சோதனைக் கருவியாகும் அவை எதுவும் இல்லை ஆனால் எஸ் பராமீட்டர் மெஷர்மென்ட்கள நெட்வொர்க் அனலைசர்கள் 2 வகைகள் உள்ளன ஒன்று அளவிடக்கூடிய நெட்ஒர்க் அனலைசர் இது எஸ் மற்றொன்று ஒரு திசையன் நெட்ஒர்க் அனலைசர் இது வி ஏ பராமீட்டர்களின் அளவை மட்டுமே காண்பிக்கும் திறன் கொண்டது எனவே எஸ் ஏவில் அம்பிலிட்டுட் மெஷர்மென்ட்கள் மட்டுமே செய்யப்படுகின்றன அதேசமயம் வி ஏ அளவு மற்றும் எஸ் மெஷர்மென்ட்களின் பேஸ் தகவல்களையும் காண்பிக்கும் திறன் கொண்டது அவை மெஷர் செய்யப்படுகின்றன ஒரு பொதுவான நெட்வொர்க் அனலைசர் இதுபோல் தெரிகிறது எனவே உங்களிடம் எம்பெட்டெட் டிஸ்பிலே உள்ளது வெவ்வேறு மெஷர்மென்ட்களை என்டர் மற்றும் அனலைஸ் செய்ய உங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன இதில் 2 போர்ட்ஸ்கள் உள்ளன அவை ஒரு அவுட் போர்ட் மற்றும் டி டி போன்றவற்றில் செயல்படக்கூடும் இது சோதனைக்கு உட்பட்ட சாதனமாகும் அதன் எஸ் பராமீட்டர்கள் அளவிடப்பட வேண்டியது இந்த 2 போர்ட்ஸ்களுக்கு இடையில் இணைக்கப்பட்டுள்ளது நெட்வொர்க் அனலைசருக்குள் இருப்பதை அடுத்து பார்ப்போம் எனவே இது ஒரு நெட்வொர்க் அனலைசயிரின் மிகவும் எளிமையான ஆர்கிடெக்ச்சர் ஆகும் உங்களிடம் ஒரு மாறி ஃபிரிக்குவன்ஸி தொடர்ச்சியான அலை மூலத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் இது 2 பவர் டிவைடர்கள் அல்லது ஸ்ப்ளிட்டர்களின் இன்புட்டிற்கு ஒரு நிலை சரிசெய்தல் மூலம் வழங்கப்படுகிறது இது ஒன்றுமில்லை ஆனால் ஒரு மாறி அட்டென்யூட்டர் ஒரு சுவிட்ச் மூலம் இந்த பவர் டிவைடர்கள் ஒரு முனை இங்கே காணப்படுவதோடு இணைக்கப்பட்டுள்ளது ஒரு பவர் டிடெக்டர் மீண்டும் பவர் டிடெக்டர் சக்தியின் மற்ற பாதி ஒரு திசை இணைப்பிற்கு வழங்கப்படுகிறது எங்களிடம் டைரேக்சன் கப்லர் உள்ளது மேலும் இந்த 2 செட் டி டி க்கு இடையில் சோதனை 2 மற்றும் 2 பவர் ஆகிய டிடெக்டர்கள் உள்ளன இதன் செயல்பாட்டை நாங்கள் விவாதிப்போம் சிறிது நேரத்தில் நெட்வொர்க் அனலைசர் எனவே நீங்கள் பார்க்க முடியும் என பல்வேறு ப்ளாக்கள் உள்ளன அவை வி சி ஓ பவர் டிவைடர் கப்ளர் இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் விரிவாக ஆய்வு செய்துள்ளோம் எனவே வேரியபிள் ஃபிரிக்குவன்ஸி கன்டினுயசனா வேவ் மூலத்தால் உருவாக்கப்பட்ட சிக்னலின் செயல்பாட்டைப் பார்ப்போம் இந்த பவர் டிடெக்டருக்குள் செல்லும் 1 பாதி 2 பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது என்பது உண்மையில் சம்பவ சக்தி நிலைக்கு ஒத்திருக்கிறது டி க்கு டைரேக்சன் கப்லர் வழியாக செல்லும் இரண்டாவது பாதி அந்த சிக்னலின் சில பகுதி டி டி ஆல் பரவுகிறது மேலும் இது சோதனை 2 பவர் டிடெக்டரைப் பயன்படுத்தி அளவிடப்படுகிறது எனவே இந்த பவர் டிடெக்டரின் மெஷர்மென்ட் கடத்தப்பட்ட பவர் லெவல்க்கு ஒத்திருக்கிறது டி இன் சிறப்பியல்புகளைப் பொறுத்து சில சிக்னல்கள் மீண்டும் ரெப்ளெக்டாகக்கூடும் எனவே கப்ளர் மூலம் ரெப்லெக்டான சிக்னலை இந்த பவர் டிடெக்டரில் நிகழ்ந்ததாகும் மேலும் இந்த பவர் டிடெக்டரின் மெஷர்மென்ட் ரெப்லெக்டான பவர் லெவல்க்கு ஒத்திருக்கிறது இப்போது ரெப்லெக்டான பவர் லெவல் மற்றும் சம்பவ பவர் லெவலின் விகிதம் S11 ஐ கணக்கிட உதவுகிறது அதேசமயம் ட்ரான்ஸ்மிடட் பவர் லெவல் மற்றும் இன்சிடென்ட் பவர் லெவலின் விகிதம் S21 இன் கால்குலேஷனை செயல்படுத்துகிறது மேலும் இந்த கால்குலேஷன்கள் செயலியில் செய்யப்படுகின்றன மேலும் இந்த கால்குலேட் செய்யப்பட்ட மதிப்புகள் டிஸ்பிலே யூனிட்க்கு வழங்கப்படுகின்றன அங்கு Y ஆக்ஸிஸ்ஸில் இந்த S பராமீட்டர் மெசர்மன்ட்கள் அல்லது பேஸ்கள் காண்பிக்கப்படுகின்றன மற்றும் எக்ஸ் ஆக்ஸிஸ் கன்டினியஸ் வேவ் சோர்ஸால் உருவாக்கப்படும் ஃபிரிக்குவன்ஸி காட்டப்படும் எனவே நெட்வொர்க் அனலைசரின் மிகவும் எளிமையான மாதிரி எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் இவை நெட்வொர்க் அனலைசரின் அமைப்புக்கான சில முக்கியமான விவரக்குறிப்புகள் எனவே முதலாவது ஃபிரிக்குவன்ஸி ரேன்சாகும் இது ஃபிரிக்குவன்ஸி மதிப்புகளின் ரேன்ச்சைக் குறிப்பிடுகிறது இது நெட்வொர்க் அனலைசரின் காட்சியில் காட்டப்படும் இரண்டாவதாக நெட்வொர்க் அனலைசரின் ஒரு எஸ் ஏ அல்லது வி மூன்றாவது டைனமிக் ரேன்ச் இந்த விஷயத்தில் டைனமிக் ரேன்ச் 0 டிபிக்கு நெருக்கமான திறந்த அல்லது குறுகிய லோட்கான அவுட்புட் பவர் லோட்களுக்கு இடையிலான வேறுபாடாக வரையறுக்கப்படுகிறது மேலும் பொருந்தக்கூடிய லோட் இது பொதுவாக 50 Ω ஆகும் நான்காவது ஒன்று நாய்ஸ் ப்ளோர் இது நெட்வொர்க் அனலைசர்க்குள் பல்வேறு காம்போனென்ட்கள் காரணமாக எழுகிறது மேலும் ஐந்தாவது ஒன்று மெசர்மன்ட் நிச்சயமற்ற தன்மை இது ஒன்றுமில்லை ஆனால் மெசர்மன்ட்களில் பிழைகள் ஆகும் நெட்வொர்க் அனலைசரின் நடைமுறைச் செயல்பாட்டைப் பார்ப்போம் குறிப்பாக ஐ டி பம்பாயில் ஸ்கேலார் நெட்வொர்க் அனலைசர் உருவாகிறது மெசர்மன்ட் ஃபிரிக்குவன்ஸி ரேன்ச் 800 இலிருந்து 2500 மெகா ஹெர்ட்ஸ் வரை இந்த அமைப்பு ஒரு எம் யுவைக் கொண்டுள்ளது இது மைக்ரோகண்ட்ரோலர் யூனிட் மற்றும் பி யு ஒரு பி ஐ சி18எப்4550 மைக்ரோகண்ட்ரோலரைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது லீனியர் டெக்னோலஜியிலிருந்து எல் யைப் பயன்படுத்தி பி எல் அல்லது ஃபிரிக்குவன்ஸி சின்தசைசர் செயல்படுத்தப்படுகிறது எல் இன் வெளியீடு பி எல் அவுட்புட்டில் உள்ள பல்வேறு ஹார்மோனிக்ஸை அடக்குவதற்கு ஹார்மோனிக் சப்பிரசருக்கு வழங்கப்படுகிறது மேலும் அடிப்படை ஃபிரிக்குவன்ஸியை மட்டுமே செயலாக்க விரும்புகிறோம் இந்த அடிப்படை ஃபிரிக்குவன்ஸி காம்போனென்ட் பின்னர் 2 பகுதிகளாகப் பிரிக்கப்படுகிறது இன்சிடென்ட் பவர் டிடெக்டர்ரை இங்கே காணலாம் மேலும் மீதமுள்ள பகுதி டி யு டி க்கு வழங்கப்படுகிறது சோதனை செட்டின் மூலம் சில பவர் டி யு டி ஆல் பரவுகிறது இது கடத்தப்பட்ட பவர் கண்டுபிடிப்பாளரைப் பயன்படுத்தி அளவிடப்படுகிறது மேலும் ரெப்ளக்ட்டேட் பவர் இந்த சோதனை செட்டின் பயன்படுத்தி இன்சிடென்ட் சிக்னலிலிருந்து பிரிக்கப்படுகிறது மற்றும் ரெப்ளக்ட்டேட் பவர் டிடெக்டரைப் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட பேஸில் அளவிடப்படுகிறது எனவே இவை பல்வேறு கணினி காம்போனென்ட்கள் மற்றும் எம் எ எக்ஸ்2015 ஐ எஸ் ஐப் பயன்படுத்தி பவர் டிடெக்டர்கள் செயல்படுத்தப்படுவதை நீங்கள் காணலாம் ஹார்மோனிக் சப்ரெஸ்ஸர் பவர் டிவைடர் மற்றும் டெஸ்ட் செட் செயலற்ற மைக்ரோஸ்ட்ரிப் டெக்னீக்ஸ்களைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன இந்த அமைப்பின் முடிவுகளைப் பார்ப்போம் எனவே இடது மேல் நீங்கள் திறந்த ஷாட் மற்றும் பொருந்தக்கூடிய முடிவுகளைக் காண்கிறீர்கள் இது 50 Ω லோட் மற்றும் திறந்த மற்றும் குறுகிய முடிவுகள் 0 டி பீக்கு மூடப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் இது சிறந்த வழக்கு லோட் வழக்கில் முடிவுகள் மைனஸ் 30 டி க்குக் கீழே உள்ளன இதுவும் நல்லது எனவே அடையக்கூடிய டைனமிக் ரேன்ச் சுமார் 30 டி பீ ஆகும் இவை அளவிடப்படாத முடிவுகள் இந்த வழக்கில் இரட்டை பேண்ட் ஸ்டாப் பில்டரானா டி யு டி ஐ நீங்கள் இணைத்தால் இந்த வரைபடத்தில் எஸ் ஏ முடிவுகள் ஒரு நிலையான வி ஏ உடன் ஒப்பிடப்படுகின்றன இது ஈ5071 ஆகும் மேலும் எஸ் ஏ இன் முடிவுகள் சந்தை கிடைக்கக்கூடிய வி ஏவைப் பயன்படுத்தி உண்மையான மெசர் செய்யப்பட்ட முடிவுகளுடன் நெருக்கமான உடன்பாட்டில் இருப்பதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக இந்த முடிவுகளை மிகவும் அக்குரேட் ஆக்க ஒரு கலிபரேசன் தேவைப்படுகிறது மற்றும் வலதுபுறத்தில் கணினியின் ஜி யு ஐ எந்த கணினியிலும் இயங்கும் ஒரு சாப்ட்வேர்களின் விளைவாகும் எனவே ஜி யு ஐ ஃபிரிக்குவன்ஸிற்கான தொடக்க நிறுத்த படி இன்புட்டைக் கொண்டுள்ளது மேலும் உங்களுக்கு இங்கு பல்வேறு விருப்பங்கள் உள்ளன கலிபரேசன் காட்சி விருப்பங்கள் மற்றும் பல உங்களிடம் மார்க்கர் செயல்பாடும் உள்ளது வரைபடத்தில் தற்போது நீங்கள் காண்பது லாக் பீரியட் ஆண்டெனாவின் எஸ்11 ஆகும் இது நிச்சயமாக இது ஒரு ஸ்கேலார் நெட்வொர்க் அனலைசர் இது எஸ் பராமீட்டர்களின் அளவு பகுதியை மட்டுமே காண்பிக்கும் அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் ஜாம்மர் அல்லது சைலன்சர் சிஸ்டம் ஒரு மொபைல் ஃபோன் ஜாம்மர் ஒரு மொபைல் ஃபோன் டவ்ர் டிரான்ஸ்மிட் பேண்டுகளில் சத்தத்தை உருவாக்குகிறது ஆனால் அது ஒன்றுமில்லாத டவுன்லிங்க் ஃபிரிக்குவன்ஸி பேண்டுகள் இது செல்லுலார் ஃபோன் சிக்னல்களை பேஸ் ஸ்டேஷனுக்கு பெறுவதையும் மாற்றுவதையும் தடுக்கிறது எனவே டவுன்லிங்க் ஃபிரிக்குவன்ஸி பேண்டுகள் இந்த ஜாமரைப் பயன்படுத்தி உள்ளன இது மொபைல் போன்கள் எந்த டேட்டாவையும் அல்லது வாய்ஸயும் அனுப்புவதையும் பெறுவதையும் தடுக்கிறது எனவே இது ஒரு ட்ரை பேண்ட் ஜாமரின் ஒரு பொதுவான படம் இந்த ரெக்டாங்கிலிருந்து நீண்டு கொண்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டெனாக்கள் அவை சிடிஎம்ஏ ஜிஎஸ்எம் 900 மற்றும் ஜிஎஸ்எம் 1800 ஆகிய 3 வெவ்வேறு பேண்ட்களுக்கானவை ஒரு மொபைல் ஃபோன் ஜாமரின் ஆர்கிடெக்ச்சரைப் பார்ப்போம் இது மிகவும் எளிமையான ஆர்கிடெக்ச்சர் ஆனால் இது ஜாமரின் செயல்பாட்டை விளக்குகிறது ஜாமரின் நோக்கம் அடிப்படை ஸ்டேஷனிலிருந்து செல்போனுக்கு பெறப்பட்ட சிக்னலை நெரிசல் செய்வதாகும் எனவே கணினி செய்ய வேண்டியது அனைத்து சத்தம் சிக்னலை உருவாக்கி அடிப்படை ஸ்டேஷனிலிருந்து டவுன்லிங்க் பேண்ட் பயன்படுத்தும் அதே ஃபிரிக்குவன்ஸி குழுவில் ட்ரான்ஸ்லேட் செய்ய வேண்டும் எனவே கணினி ஒரு வி சி ஓ ஐக் கொண்டுள்ளது இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோலர் அசிலேட்டர் இது விரும்பிய ஃபிரிக்குவன்ஸி பேண்டின் ஃபிரிக்குவன்ஸியை உருவாக்குகிறது இந்த வி சி ஓ ஒரு ட்யூனிங் சர்க்யூட்டைப் பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்படுகிறது வி சி ஓ இன் வெளியீடு ஆர் எப் அம்பிளிபைரைப் பயன்படுத்துவதன் மூலம் அம்பிளிபை செய்யப்படுகிறது எனவே ஆண்டெனாவால் பரவக்கூடிய பவர் நம்மிடம் உள்ளது மற்றும் முழு சிஸ்டத்தை பவர் சப்பிலே பயன்படுத்தி இயக்கப்படுகிறது ஸ்பெசிபிகேஷன்கள் ஒரு மொபைல் ஃபோன் ஜாமரால் நெரிசலான ஃபிரிக்குவன்ஸி பேண்ட்கள் அவுட்புட் பவர் லெவல் ஜாமரால் மூடப்படக்கூடிய டிஸ்டன்ஸ் ரேன்ச்சைக் குறிப்பிடுகிறது இது டைரேக்சன் பண்புகளைக் கொண்ட கவரேஜ் பகுதி மற்றும் ஜாமருக்குள் பயன்படுத்தப்படும் ஆண்டெனாவிற்கு குறிப்பிட்டது எங்களுக்கு பவர் சப்பிலே தேவைகள் உள்ளன எனவே அவுட்புட் பவர் லெவலைப் பொறுத்து எனவே பவர் சப்பிலே தேவைகளை உள்ளடக்கிய டிஸ்டன்ஸ் ரேன்ச் மாறும் குவாட் பேண்ட் ஜாமர் என்ற மொபைல் ஃபோன் ஜாமரின் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட அமைப்பைப் பார்ப்போம் இந்த சிஸ்டம் 4 பேண்ட்களை ஜாம் செய்கிறது இந்த சிஸ்டம் சிடிஎம்ஏ 869 முதல் 890 மெகா ஹெர்ட்ஸ் ஜிஎஸ்எம் 900 வரை 935 முதல் 960 மெகா ஹெர்ட்ஸ் ஜிஎஸ்எம் 1800 1805 முதல் 1880 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 3 ஜி 2110 முதல் 2170 மெகா ஹெர்ட்ஸ் ஆகும் நீங்கள் கவனிக்கிறபடி இந்த பேண்ட்கள் அனைத்தும் டவுன்லிங்க் ஃபிரிக்குவன்ஸி பேண்ட்கள் மற்றும் அப்லிங்க் அல்ல இது நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான பாக்டர் ஆகும் எனவே இன்ஃபினியன் டெக்னோலஜிகளிலிருந்து பிஎப்பி520 டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி வி சி ஓ செயல்படுத்தப்படுகிறது ஆஸிலேட்டர் வகுப்பில் பி எப் பி 520 ஐப் பயன்படுத்தி வி சி ஓ செயல்படுத்தலைப் படித்தோம் இந்த வி சி ஓ வராக்டர் பி பி ஒய்52 02 ஐப் பயன்படுத்தி கட்டுப்படுத்தப்படுகிறது வி சி ஓ அவுட்புட் அம்பிளிபைர்களின் அடுக்கடுக்கான ஏற்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது மற்றும் இந்த அம்பிளிபைர்கள் எம் எம் ஜி300 1 மற்றும் எம் எம் ஜி3003 ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகின்றன ஒற்றை பேண்ட்களுக்கு இந்த வழக்கில் குவாட்டர் வாட் அல்லது 0 25 வாட் பவர் தேவை அம்பிளிபைர்களின் ஒரு பேஸ் பயன்படுத்தி அடைய முடியாது எனவே அடுக்கு ஏற்பாடு ஆகும் அம்பிளிபைரின் அவுட்புட்டில் உள்ள பவர் ஒரு அம்னிடைரேக்சன் ஆண்டெனாவைப் பயன்படுத்தி பரவுகிறது மேலும் முழு அமைப்பிற்கும் 7 வி டிசி வோல்ட்டேஜ் தேவைப்படுகிறது மற்றும் சோர்ஸிலிருந்து பெறக்கூடிய அதிகபட்ச கரண்ட் 1 ஏ ஆகும் எனவே இந்த அமைப்பு ஒரு பேண்ட்கழுக்கு மட்டுமே மற்றும் 4 பேண்ட்கள் இதுபோன்ற 4 தனி அமைப்புகள் செயல்படுத்தப்பட வேண்டும் இதன் விளைவாக இந்த அமைப்பின் அவுட்புட் பவர் ஒரு பேண்ட்கழுக்கு 0 25 வாட் ஆகும் இதுபோன்ற 4 பேண்ட்கள் உள்ளன எனவே ஒரு வாட் பவர் உண்மையில் அவுட்புட் செய்யப்படுகிறது அல்லது காற்றில் பரவுகிறது மேலும் இந்த குறிப்பிட்ட ஜாமரின் நெரிசல் ரேன்ச் அந்த பகுதியில் உள்ள சிக்னல் வலிமையைப் பொறுத்து 10 முதல் 20 அடி ரேன்ச்சில் உள்ளது எனவே வகுப்பில் நாம் ஏற்கனவே படித்த சர்குய்ட்களைப் பயன்படுத்தி ஒரு ஜாமரை எவ்வாறு செயல்படுத்த முடியும் எனவே நாங்கள் வி ஓ சர்குய்ட்களைப் படித்தோம் எம் ஜி 3001 சர்குய்ட்களைப் வகுப்பில் படித்திருக்கிறோம் வெறுமனே நீங்கள் நாங்கள் படித்த ஆண்டெனாவுடன் அனைத்து அமைப்புகளையும் இணைக்க வேண்டும் மேலும் ஒரு ஜாமரின் செயல்பாட்டை அடைய ஒன்றாக இணைக்க வேண்டும் கடைசியாக தரையில் பெணட்ரேடிங் ரேடார் அல்லது ஜிபிஆர் அமைப்புக்கு செல்வோம் எனவே இது புதைக்கப்பட்ட பொருட்களைக் கண்டறிந்து இமேஜிங் செய்வதற்கான அழிவில்லாத முறையாகும் கணினி இப்படி தெரிகிறது இந்த படத்தைப் பயன்படுத்தி செயல்படும் ப்ரின்சிபிளை விளக்குகிறேன் எனவே 2 ஆண்டெனாக்கள் உள்ளன ஒன்று டிரான்ஸ்மிட்டர் ஆண்டெனா இரண்டாவது ஒரு ரிசீவர் ஆண்டெனா இரண்டுமே இந்த ஆண்டெனாக்கள் தரை மேற்பரப்பில் வைக்கப்பட்டு பொருள்கள் உண்மையில் மண்ணுக்குள் புதைக்கப்படுகின்றன இப்போது டிரான்ஸ்மிட்டர் ஆண்டெனா ஒரு குறிப்பிட்ட பவர் மட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஃபிரிக்குவன்ஸி ஒரு சிக்னலை கடத்துகிறது தரையில் பெணட்ரேடிங் வரும் இந்த சிக்னல் புதைக்கப்பட்ட பொருள்களை அடைகிறது மேலும் இந்த பொருளின் காரணமாக வெவ்வேறு டைஎலெக்ட்ரிக் பண்புகள் மண்ணுடன் ஒப்பிடுகின்றன சில சிக்னல்கள் மீண்டும் ரெப்ளெக்ட் செய்யப்பட்டுகின்றன மேலும் அந்த சிக்னல் ரிசீவர் ஆண்டெனாவைப் பயன்படுத்தி பெறப்படுகிறது இந்த பெறப்பட்ட சிக்னல் ஒரு ப்ரோஸஸ்சிங் யூனிட் பயன்படுத்தி செயலாக்கப்படுகிறது இறுதியாக காட்சிக்கு காட்டப்படும் எனவே ப்ரோஸஸ்சிங் இந்த பொருளின் ஆழத்தை முதன்மையாகக் கண்டுபிடிப்பதை உள்ளடக்குகிறது பென்னேற்றிங் ஆழம் டிரான்ஸ்மிட்டர் ஆண்டெனாவின் பவர் லெவல் மற்றும் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர் ஆண்டெனாவால் பயன்படுத்தப்படும் செயல்பாட்டின் ஃபிரிக்குவன்ஸி ஆகியவற்றைப் பொறுத்தது ஒரு நடைமுறை செயல்படுத்தல் முறை அல்லது ஜி ஆரின் ஆர்கிடெக்சரை பார்ப்போம் இது தொடர்ச்சியான வேவ் ஒற்றை ஃபிரிக்குவன்ஸி ரேடார் டிரான்ஸ்மிட் மாற்றத்தில் ஒரு வி ஓ இருப்பதை நீங்கள் காணலாம் இது வோல்ட்டேஜ் கண்ட்ரோல் ஆஸிலேட்டராகும் பின்னர் ஒரு அம்பிளிபைர் ஒரு பவர் டிவைடராகும் இறுதியாக கடத்தும் ஆண்டெனாவுக்கு சிக்னலை வழங்கப்படுகிறது மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பொருளிலிருந்து ரெப்லேக்டேட் சிக்னல் பெறும் ஆண்டெனாவால் பெறப்படுகிறது சிக்னல் ஒரு எல் ஏவைப் பயன்படுத்தி பெருக்கப்படுகிறது பின்னர் பேண்ட் பாஸ் பில்டர் பின்னர் ஒரு ஐ கியூ டெமோடூலேட்டருக்கு வழங்கப்படுகிறது இது பெறப்பட்ட சிக்னலின் பேஸயும் ஆம்ப்ளிட்டுடையும் தருகிறது மேலும் இந்த பேஸ் மற்றும் ஆம்ப்ளிட்டு சிக்னலின் டிஜிட்டல் மயமாக்கலுக்குப் பிறகு மைக்ரோகண்ட்ரோலர் யூனிட்டைப் பயன்படுத்தி மேலும் செயலாக்கப்படுகிறது பின்னர் கணினியில் இயங்கும் ஒரு சாப்ட்வேர்களுக்கு ப்ரோஸஸ்சிங் மற்றும் காட்சிக்கு வழங்கப்படுகிறது எனவே அத்தகைய அமைப்பு ஐ டி பம்பாயில் செயல்படுத்தப்பட்டுள்ளது இவை பல்வேறு நடைமுறை ஐ க்கள் மற்றும் சர்குட்கள் பயன்படுத்தப்பட்டன டிரான்ஸ்மிட் பகுதியில் வி சி ஓ ஒரு பி எப் பி520 டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது இந்த சர்க்குட் ஏற்கனவே பார்த்தோம் அம்பிளிபைர் ஒரு எம் எம் ஜி30011சி ஐப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது கடத்தும் ஆண்டெனா ரெக்டாங்குலர் மைக்ரோ ஸ்ட்ரிப் வகையாகும் இது ஆர் எம் எஸ் எ ஆகும் எனவே பெறும் ஆண்டெனா மீண்டும் ஒரு ஆர் ஏ பெறப்பட்ட சிக்னல் எல் ஏவைப் பயன்படுத்தி பெருக்கப்படுகிறது எல் ஏ எஸ் சி மூலம் செயல்படுத்தப்படுகிறது பேண்ட் பாஸ் பில்டர் மைக்ரோஸ்ட்ரிப் இணைந்த வரியைப் பயன்படுத்தி செயல்படுத்தப்படுகிறது கணினியின் முக்கிய பகுதியாக இருக்கும் ஐ கியூ டெமோடூலேட்டர் எ டி8347 ஐ சிஐப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது மற்றும் கட்டுப்படுத்தி உள்ளடிக்கிய எ டி சி உள்ளது இது எ டி மெகா8 ஆகும் கட்டுப்படுத்தி மூலம் ஐ கியூ டெமோடூலேட்டரால் பெறப்பட்ட சிக்னல் மேலும் ப்ரோஸஸ்சிங் மற்றும் காட்சிக்கு கணினியில் இயங்கும் சாப்ட்வேர்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த ஜிபிஆர் சிஸ்டத்தின் முடிவுகளைப் பார்ப்போம் எனவே இது ஒரு சோதனை சிஸ்டம் எனவே ஆண்டெனாக்களை ட்ரான்ஸ்மிட் மற்றும் ரிஸிவ் செய்யுங்கள் அதற்குக் கீழே 4 5 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட ஒரு வுடன் டேபிள் வைக்கப்பட்டுள்ளது அதற்குக் கீழே சுமார் 2 சென்டிமீட்டர் ஏர் கேப்க்குப் பிறகு மண் நிரப்பப்பட்ட ஒரு வாளி உள்ளது அந்த மண்ணின் உள்ளே ஒரு மெட்டல் பொருள் அல்லது மெட்டல் பிளேட் புதைக்கப்படுகிறது இப்போது டிரான்ஸ்மிட்டர் ஆண்டெனா சிக்னல் மரத் பிளாக் காற்று மண்ணின் வழியாகப் பயணிக்கிறது மற்றும் மெட்டல் பிளேட்டை அடைகிறது அங்கு அது மீண்டும் ரெப்லெக்டாகிறது மற்றும் ரெப்லெக்ட்டேட் சிக்னல் பெறும் ஆண்டெனாவால் பெறப்படுகிறது பெறும் ஆண்டெனாவால் பெறப்பட்ட சிக்னலின் அம்பிலிட்டுட் மற்றும் பேஸ் தகவல்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளன எனவே இது அம்பிலிட்டுட் தகவல் மற்றும் இது பேஸ் தகவல் மற்றும் மேலும் செயலாக்கத்திற்குப் பிறகு இந்த தகவலின் அடிப்படையில் இந்த மெட்டல் பிளேட்டின் ஆழத்தை கணினியிலிருந்து மதிப்பிடலாம் எனவே இந்த மெட்டல் பிளேட்டில் வைக்கப்பட்டிருந்த வெவ்வேறு ஆழங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே 21 5 சென்டிமீட்டர் 13 9 மற்றும் 3 மற்றும் இவை பெறப்பட்ட சிக்னல்களின் அம்பிலிட்டுட் விகிதம் மற்றும் பேஸ் வேறுபாடுகள் ஆகும் மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் மதிப்பிடப்பட்ட அல்லது கணக்கிடப்பட்ட உயரம் அல்லது மெட்டல் பிளேட்டின் ஆழம் இது போன்றது எனவே 21 5 சென்டிமீட்டரின் உண்மையான ஆழத்திற்கு மதிப்பிடப்பட்ட அல்லது கணக்கிடப்பட்ட ஆழம் 13 க்கு 18 6 சென்டிமீட்டராக இருந்தது இது 9 க்கு 11 9 4 இது 7 இருப்பினும் 3 செ மீ ஆழத்திற்கு மதிப்பிடப்பட்ட அல்லது கணக்கிடப்பட்ட ஆழம் 10 2 ஆக இருந்தது இது தவறானது எனவே முடிவுகளை மிகவும் துல்லியமாக மாற்ற மேலும் காலிபரேஷன் தேவைப்படுகிறது மற்றும் கலிபரேஷனுக்கு பிறகு கணினி செயல்திறனை மேம்படுத்தலாம் மற்றும் இறுதியாக வெவ்வேறு சர்க்குட் காம்போனென்ட்களை வடிவமைக்கலாம் எனவே ரிவியூ செய்ய இந்த விரிவுரையில் 4 வெவ்வேறு மைக்ரோவேவ் அமைப்புகள் பற்றி விவாதித்தோம் இது ஸ்பெக்ட்ரம் அனலைசர் அமைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் இது சிக்னல் மெசர்மன்ட்களுக்கு பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் நாங்கள் நெட்ஒர்க் அனலைசர் அமைப்பில் கவனம் செலுத்தினோம் இது மீண்டும் எஸ் பராமீட்டர் மெசர்மன்ட்களுக்கு பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது பின்னர் நாங்கள் ஒரு மொபைல் ஃபோன் ஜாம்மர் அமைப்பில் கவனம் செலுத்தினோம் பின்னர் ஜிபிஆரைப் படித்தோம் இது தரையில் பெணட்ரேடிங் ரேடார் சிஸ்டம் மேலும் அனைத்து 4 சிஸ்டம்களிலும் இந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் படித்த ப்ளாக்கள் அனைத்தும் இந்த ப்ளாக்களை புதிதாக வடிவமைப்பது ஐ எஸ் பயன்படுத்துதல் அல்லது காம்போனென்ட்களைப் பயன்படுத்துவது குறித்து நாங்கள் ஆய்வு செய்துள்ளோம் மேலும் நீங்கள் ஒரு முழு மைகிரோவேவ் சிஸ்டம்மை உருவாக்கலாம் இந்த பாடத்திட்டத்தில் கற்பிக்கப்பட்ட பொருளைப் விவரக்குறிப்புகளைப் பயன்படுத்தி இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன்